இந்த தொகுதியில் நாங்கள் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதத்தை அறிமுகப்படுத்துவோம் லீனியர் ப்ரோக்ராம்மிங் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை தீர்க்க சிம்ப்ளக்ஸ் வழிமுறை மிக முக்கியமான வழிமுறையாகும் முந்தைய வகுப்பில் முடிந்த க்ராபிகல்வரைகலை மற்றும் அல்ஜெப்ராய்க்இயற்கணித முறைகளின் சுருக்கத்தைப் பார்ப்போம் முந்தைய தொகுதியில் க்ராபிகல்வரைகலை மற்றும் அல்ஜெப்ராய்க் இயற்கணித முறைகளைப் பார்த்ததில் இரண்டு மாறிகள் இருக்கும்போது க்ராபிகல் வரைகலை முறை பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் நம்மிடம் இரண்டு மாறிகள் அல்லது அதிக எண்ணிக்கையிலான மாறிகள் இருக்கும்போது அல்ஜெப்ராய்க்இயற்கணித முறையைப் பயன்படுத்தலாம்ஆனால் அது அதிக எண்ணிக்கையிலான தீர்வுகளை மதிப்பீடு செய்கிறது இது சில நேரங்களில் அணுக முடியாத தீர்வுகளையும் மதிப்பிடும் மேலும் இந்த தீர்வு அணுக முடியாததாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே புரிந்து கொள்ள வழி இல்லை எனவே நாம் அதை மதிப்பீடு செய்த பின் அது அணுக முடியாதது என்பதை புரிந்து கொள்வோம் எனவே சில வழிகளில் இயற்கணிதத்தின் மூன்று அம்சங்கள் உள்ளன ஒரு சிறந்த வழிமுறையைப் பயன்படுத்தி நாம் சரிசெய்ய முடிந்தால் லீனியர் ப்ரோக்ராம்மிங்கை நேரியல் நிரலாக்கத்தை விரைவாகவும் சிறப்பாகவும் தீர்க்க முடியும் இப்போது இயற்கணித முறை அணுக முடியாத தீர்வுகளை மதிப்பீடு செய்கிறது எனவே அணுக முடியாத தீர்வுகளை அகற்ற ஒரு வழி இருக்கிறதா இரண்டாவதாக நாம் செல்லும் பாதையில் சிறந்த தீர்வுகளை மதிப்பீடு செய்ய வழி இருக்கிறதா மூன்றாவது நாம் சிறந்த தீர்வை அடைந்துவிட்டோம் மேலும் இனி மதிப்பீடு செய்ய வேண்டாமா என்பதை நாம் புரிந்துகொள்ள ஒரு வழி இருக்கிறதா இந்த மூன்று கேள்விகளும் இயற்கணித முறையின் முடிவில் உள்ளன இயற்கணித முறையின் அதே எடுத்துக்காட்டை மீண்டும் பார்க்கலாம் நாங்கள் ஆறு தீர்வுகளை மதிப்பீடு செய்தபோது தீர்வுகள் 3 மற்றும் 4 ஐ மதிப்பீடு செய்வதற்கு முன்பு அவற்றை அணுகமுடியாது என்பதை அறிய எங்களுக்கு வழி இல்லை இப்போது அவற்றை மதிப்பீடு செய்யாமல் மீதமுள்ள நான்கு அடிப்படை மற்றும் சாத்தியமான மூலையில் உள்ள புள்ளிகளை மட்டுமே மதிப்பீடு செய்வது எப்படி என்பது முதல் கேள்வி இரண்டாவது அவதானிப்பு என்னவென்றால் நான்கு மூலையில் உள்ள புள்ளிகளைப் வரிசையில் மதிப்பீடு செய்துள்ளோம் இங்கே தீர்வு சிறப்பாகவும் வருகிறது இப்போது 5 ஆம் எண்ணை மதிப்பீடு செய்துள்ளோம் என்று வைத்துக் கொள்வோம் 63 என்று தீர்வு உள்ளது இரண்டாவது தீர்வை நாங்கள் மதிப்பீடு செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இரண்டாவது தீர்வை மதிப்பீடு செய்யாமல் இருக்க ஒரு வழி இருக்கிறதா ஏனென்றால் இரண்டாவது தீர்வை மதிப்பீடு செய்தாலும் நாம் 60 ஐ ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷ்ன்புறநிலை செயல்பாட்டு மதிப்பாகப் பெறப்போகிறோம் நாங்கள் புறநிலை செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறோம் தீர்வு எண் 2 உகந்ததாக இருக்கும் ஆனால் ஒரு வழியாக இது இருக்காது அது தெரிந்தால் 63 உடன் ஒரு தீர்வு இருக்கும் எனவே இங்கே சிறந்த தீர்வுகளை மதிப்பீடு செய்தோம் ஆனால் அதை அல்கோரிதமின் ஒரு தனித்துவமான பகுதியாக மாற்ற முடியுமா நாங்கள் அதை அல்கோரிதமின் ஒரு பகுதியாக உருவாக்க முடியுமா இப்போது ஆறாவது தீர்வை கடைசியாக மதிப்பிடுவதற்கு பதிலாக நான்காவது அல்லது ஐந்தாவதை தீர்வாக நாங்கள் மதிப்பீடு செய்திருந்தால் அந்த நேரத்தில் நான் உகந்ததை அடைந்துவிட்டேன் இனி மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கிறதா எனவே இந்த மூன்று சிக்கல்களையும் நாம் ஒரு இயற்கணித வழியில் தீர்க்க முயற்சிக்கிறோம் பின்னர் அதை சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் என்று அழைக்கிறோம் எனவே அதே உதாரணத்திற்கு மீண்டும் செல்வோம் அங்கு நாம் மந்தமான மாறிகளை சேர்த்துள்ளோம் X 3 மற்றும் X4 ஆகிய இரண்டு மந்தமான மாறிகள் புறநிலை செயல்பாட்டிற்கு பங்களிக்கவில்லை அவை ≥ ௦ ஆக இருக்கும் இப்போது இயற்கணித முறையை ஒரு குறிப்பிட்ட வழியில் தொடங்க விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் ஏனெனில் 2 சமன்பாடுகள் மற்றும் 4 மாறிகள் உள்ளன நாம் ஒரு நேரத்தில் 2 மாறிகள் மட்டுமே தீர்க்க முடியும் மேலும் அந்த 2 மாறிகள் அடிப்படை மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன மீதமுள்ள 2f மாறிகள் 0 ஆக சரி செய்யப்படுகின்றன அவை அடிப்படை அல்லாத மாறிகள் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பார்ப்பதன் மூலமும் X 3 மற்றும் X4 ஐ அடிப்படை மாறிகள் என்று கருதுவதன் மூலமும் X1 மற்றும் X2 ஆகியவை அடிப்படை மாறிகள் அல்ல அவற்றின் மதிப்பு 0 என்று அறியலாம் எனவே X3 மற்றும் X4 அடிப்படை மாறிகளாக தொடங்குவோம் மற்றும் சமன்பாடுகளை அடிப்படை அல்லாத மாறிகள் என்ற அடிப்படையில் அடிப்படை மாறிகள் என எழுதும் வகையில் எழுதுகிறோம் முதல் சமன்பாடு 3X1 3X2 21 இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து நாங்கள் X3 2 3X1 3X2 ஐ எழுதுகிறோம் இப்போது X3 ஒரு அடிப்படை மாறி இப்போது இரண்டாவது சமன்பாடு 4X1 3X2 X4 24 இது X4 24 4X1 3X2 என எழுதப்பட்டுள்ளது எனவே X4 உங்கள் அடிப்படை மாறி ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷுன்புறநிலை செயல்பாடு10X19X2 or 010X19X2 X3 மற்றும் X4 ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷுனுக்கு புறநிலை செயல்பாடு பங்காளிகத்தினால் 0 வருகிறது இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் அடிப்படை மாறாத அடிப்படையில் நாம் அடிப்படை மாறியை எழுதியுள்ளோம் அடிப்படை அல்லாத மாறிகள் அதன் மதிப்பை 0 என்று எடுத்துக்கொள்கின்றன எனவே தீர்வு X3 21 X4 24 ஆகும் இது அடிப்படை சாத்தியமான ஒன்றாகும் இயற்கணித முறை மூலம் எங்களுக்கு கிடைத்த தீர்வு எனவே X3 21 X4 24 X1 X2 0 என்ற அடிப்படை தீர்வு சாத்தியமானது ஏனெனில் இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்கிறது மேலும் இது கொடுக்கப்பட்ட இரண்டு சமன்பாடுகளையும் திருப்தி செய்கிறது இப்போது அடிப்படை மாறிகளை அடிப்படையில்லா மாறிகள் அடிப்படையில் எழுதியுள்ளோம் இப்போது X3 21 X4 24 0 பங்களிப்பைக் ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷுன்புறநிலை செயல்பாடு 10 X1 9 X 2 க்கு கொடுக்கும் நாங்கள் இன்னும் 10X1 9X2 X1 மற்றும் X2 ஆகியவற்றை பூஜ்ஜியத்தில் எழுதுகிறோம் இப்போது X1 0 X 2 0 மற்றும் Z 0 உடன் ஒரு தீர்வு உள்ளது இப்போது ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷுன்புறநிலை செயல்பாடு ௦ மதிப்பை கொண்டுள்ளது மேலும் ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷ்ன்னை புறநிலை செயல்பாடு அதிகரிக்க விரும்புகிறோம் இப்போது புறநிலை செயல்பாடான Z ஐ அதிகரிக்கலாம் நாம் X1 ஐ அதிகரித்தாலும் அல்லது X2 ஐ அதிகரித்தாலும் இரண்டும் 0 ஆக இருக்கும் எனவே நாம் X1 ஐ அதிகரித்தால் அதிகரிப்பு விகிதம் 10 மற்றும் நாம் X2 ஐ அதிகரித்தால் அதிகரிப்பு விகிதம் 9 எனவே X 1 ஐ அதிகரிப்பதன் மூலம் தொடங்குவோம் ஏனெனில் இது புறநிலை செயல்பாட்டை அதிகரிக்கும் பெரிய விகிதத்தைக் கொண்டுள்ளது எனவே நாம் X 1 ஐ அதிகரிக்கும்போது X1 ஐ உள்ளிடுகிறோம் என்று கூறி அதை அழைக்கிறோம் இப்போது X1 ௦ என்று எடுத்துக்கொண்டால் X1 அதிகரிக்கும்போது X1 1 என்று செய்தால் X3 21 ல் இருந்து 18 ஆகவும் X 4 24 ல் இருந்து 20 ஆகவும் மாறும் X1 ஐ 2 ஆக உயர்த்தினால் X 3 15 ஆக மாறும் மற்றும் X4 16 ஆக மாறும் X1 அதிகரிக்கும் போது X3 மற்றும் X4 எதிர்மறை அறிகுறியால் குறைய தொடங்குகிறது மென்மேலும் நாம் X1 ஐ அதிகரிக்கும்போது இவற்றில் ஒன்று விரைவாக முதலில் 0 ஆக மாறும் எனவேX3 0 ஆக மாற நாம் X1 ஐ 1 முதல் 7 வரை அதிகரிக்க வேண்டும் X4 0 ஆக மாற X1 ஐ 6 ஆக அதிகரிக்க வேண்டும் எனவே நாம் 1 ஐ அதிகரிதுக்கொண்டே இருந்தால் X1 6 ஐ எட்டும்போது X4 முதலில் 0 ஆகிறது மேலும் X1 ஐ அதிகரித்தால் X4 எதிர்மறையாக மாறுவதை நாம் விரும்பவில்லை ஆகையால் X1 ஐ 6 வரை மட்டுமே அதிகரிக்க முடியும் என்று கூறுகிறோம் X1 ன் மதிப்பு ௦ அக இல்லாததினால் X1 அடிப்படையாக மாறுகிறது X4 24 ஆக இருந்தது இப்போது 0 ஆக மாறி அடிப்படை அல்லாதது ஆகும் எனவே X1 உடன் சமன்பாட்டை ஒரு அடிப்படை மாறியாகவும் X 4 ஐ அடிப்படை அல்லாத மாறியாகவும் எழுதுகிறோம் எனவே இந்த சமன்பாடு இப்போது மாற்றி மீண்டும் எழுதப்பட்டுள்ளது எங்களுக்கு X1 6 ஐக் கொடுத்தது இப்போது 4X1 24 3X2 X4 என மீண்டும் எழுதப்பட்டுள்ளது இது எளிமைப்படுத்தப்பட்டு மீண்டும் X1 244 என எழுதப்பட்டுள்ளது X16−4 X2−4 X4 எனவே இப்போது X1 6 க்கு சமமான மதிப்புடன் அடிப்படை மாறியாகிறது இப்போது X 3 இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் X1 ஐ முதல் சமன்பாட்டில் அல்லது X3 க்கான சமன்பாட்டில் மாற்றுவதன் மூலம் அதைச் செய்கிறோம் எனவே இப்போது நாம் எடுத்த X1 இன் மதிப்பைப் இந்த X3 சமன்பாட்டில் பயன்படுத்தி X 3 21 3 மடங்கு X 1 ஐப் பெறுகிறோம் X1 சமீபத்தில் எழுதப்பட்டது 3X2 எனவே இதை நாம் எளிமைப்படுத்தும் போது X3 3−4 X2 4 X4 ஐப் பெறுவோம் 21 18 அந்த 3 ஐக் கொடுக்கும் நம்மிடம் 4 X2−3 X2 உள்ளது எனவே மைனஸ் 3X 2 124 ஆகும் எனவே எங்களிடம் −3 X2 உள்ளது பின்னர் இந்த சமன்பாட்டிலிருந்து 3 X4 உள்ளது பின்னர் இப்போது நாம் இப்போது புறநிலை செயல்பாட்டை முதலில் எழுதுகிறோம் 0 10X1 9X2 எனவே புறநிலை செயல்பாடு 0 10 மடங்கு X1 ஆகிறது X 1 6−4 X2−4 X 4 அதனால் X 1 10 6−4 X 2−4 X 4 9 X2 எனவே 10 x 6 60 304 9 304 364 என்பது 64 ஆகும் இது 32 X2 மற்றும் 10 104 52 X 4 எனவே இந்த முதல் தீர்விலிருந்து இப்போது நாம் இங்கு எழுதியுள்ள மற்றொரு தீர்வுக்கு நகர்ந்துள்ளோம் இந்த இரண்டாவது தீர்வில் X1 6 மற்றும் X3 3 மற்றும் ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷுன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பு என்பது 60 10 x 6 60 ஆகும் எனவே வேறு தீர்வுக்கு சென்றோம் இப்போது மீண்டும் அதிகரிக்க விரும்புகிறோம் ஆப்ஜெக்ட்டிவ் பாங்ஷுன் புறநிலை செயல்பாடு இப்போது 60 2 X2−2 X4 X2 மற்றும் X4 ஆகியவை அடிப்படை அல்லாதவை எனவே இவை இரண்டும் 0 ல் உள்ளன புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 60 ஆகும் இப்போது X மேலும் அதிகரிக்கலாம் X 2 இப்போது நேர்மறையான அதிகரிக்கும் Z விகிதத்தைக் கொண்டிருப்பதால் இந்த குணகம் நேர்மறையானது எனவே இது Z ஐ அதிகரிக்கும் நேர்மறையான விகிதத்தைக் கொண்டுள்ளது இப்போது X4 ஐ அதிகரிப்பதன் மூலம் எதிர்மறை குணகம் காரணமாக Z குறைக்கப்படும் Z அதிகரிக்க ஒரே வழி X 4 ஐக் குறைப்பதன் மூலம் மட்டுமே X 4 ௦ தில் உள்ளது ஆனால் நாம் X4 ஐக் குறைத்தால் அது எதிர்மறையாக மாறும் போது இதன் எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை மீறும் ஆகையால் Z ஐ அதிகரிப்பதற்கான ஒரு வழியாக நாங்கள் கருதவில்லை Z ஐ அதிகரிப்பதற்கான ஒரு வழியாக X2 ஐ மட்டுமே பார்க்கிறோம் மேலும் X2 க்கு ஒரு நேர்மறையான குணகம் இருப்பதால் அது ௦ தில் உள்ளது எனவே நாம் மேலும் Z ஐ அதிகரிக்கலாம் அல்லது புறநிலை செயல்பாட்டை அதிகரிக்கலாம் இப்போது இந்த X2 ஐ நாம் எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் என்பதைக் காண்கிறோம் இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து X2 அதிகரிக்கும் போது X1 குறைய போகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக X2 1 ஆக மாறினால் X 1 6 ஆக மாறும் 34 எனவே இது குறைக்கிறது எனவே இந்த சமன்பாடு X 2 ஐ 6 43 வரை அதிகரிக்க அனுமதிக்கும் இது X 2 ஐ 8 வரை செல்ல அனுமதிக்கும் மீண்டும் 6 மற்றும் 34 ஐ மீண்டும் செய்யும் எனவே X 1 0 ஆக மாறும் வரை எடுக்கக்கூடிய சிறந்த மதிப்பு 6 43 இது 8 X 2 8 34 X 2 6 ஆகவும் X 1 0 ஆகவும் இருக்கும் நாம் இந்த சமன்பாட்டை பார்க்க வேண்டும் X2 அதிகரிக்கும் போது 3 ஆக மாறுகிறது X2 1ஆக மாறும்போது இது 3 34 ஆக மாறும் எனவே இது X2 ஐ 123 4 வரை செல்ல அனுமதிக்கும் இப்போது X 2 4 ஆக ஆகும்போது இந்த சமன்பாடு X 3 ஐ முதலில் 0 ஆக மாற்றும் எனவே கட்டுப்படுத்தும் மதிப்பு இந்த இரண்டு மதிப்புகளில் சிறியது எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து 2 ஐ X2 மாற்றும் என்று இப்போது கூறுவோம் ஏனெனில் இந்த சமன்பாடு X2 ஐ 4 வரை செல்ல அனுமதிக்கிறது எனவே இதுதான் நாம் பயன்படுத்தும் சமன்பாடு இப்போது எக்ஸ் 2 இந்த சமன்பாட்டின் இடது புறமும் எக்ஸ் 3 0 ஆகி இந்த சமன்பாட்டின் வலது புறமும் செல்லும் எனவே முந்தைய தீர்விலிருந்து X 3 3 34 X 2 34 X4 X 2 இடது புறமும் மற்றும் X3 வலது புறமும் வருகிறது இப்போது இது 34 X 2 3 X 3 34 X4 என்றும் X2 4 43 X3 X 4 என்றும் எழுதப்பட்டுள்ளது இதிலிருந்து நீங்கள் எல்லாவற்றையும் 43 பெருக்கி நீங்கள் இந்த வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது முந்தையவற்றுக்குச் சென்று X 1 இன் அடிப்படையில் X 1 ஐ மீண்டும் எழுதவும் எனவே X 1 என்பது 6 34 X2 14 X 4 ஆகும் எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து X 2 க்கு மாற்றாக X 1 இருக்கும் நாம் 3 X 3 X 4 பெறுகிறோம் மீண்டும் ஒரு முறை புறநிலை செயல்பாட்டை பார்கிறோம் புறநிலை செயல்பாடு 60 32 X 2 52 X 4 ஆக இருந்தது இந்த சமன்பாட்டிலிருந்து X2 க்கு புறநிலை செயல்பாட்டிற்கு மாற்றாக மாற்றி 66 2X3 X4 ஐப் பெறுவதற்கு எளிமைப்படுத்துகிறோம் எனவே இப்போது மற்றொரு தீர்வு உள்ளது இது X2 4 X1 3 மற்றும் புறநிலை செயல்பாடு 66 க்கு சமமானவை X3 மற்றும் X4 அடிப்படை அல்லாதவை அவை 0 இல் உள்ளன இப்போது Z ஐ மேலும் அதிகரிக்க விரும்புகிறோம் மேலும் X3 மற்றும் X4 ஐக் குறைத்தால் மட்டுமே Z ஐ 66 க்கு அப்பால் அதிகரிக்க முடியும் ஏனெனில் இரண்டுமே எதிர்மறை குணகங்களைக் கொண்டிருக்கின்றன அவை 0 இல் உள்ளதால் நாம் அவற்றைக் குறைத்தால் அவை எதிர்மறையாகிவிடும் எனவே X 3 மற்றும் X 4 ஐக் குறைக்க நாங்கள் முயற்சிக்கவில்லை புறநிலை செயல்பாட்டின் மதிப்பை அதிகரிக்க உதவும் மாறி எங்களிடம் இல்லை X1 3 X2 4 உடன் Z 66 என்ற சிறந்த தீர்வை அடைந்துவிட்டோம் என்று கூறி வழிமுறையை நிறுத்துகிறோம் எனவேநாம் விரும்பியதைச் செய்யும் ஒரு வழிமுறையைக் காட்டியுள்ளோம் அல்லது உருவாக்கியுள்ளோம் அல்லது பயன்படுத்தினோம் இப்போது இந்த வழிமுறை எந்தவொரு அணுக முடியாத தீர்வையும் மதிப்பீடு செய்யவில்லை இது அடிப்படை சாத்தியமான தீர்வுகளை மட்டுமே மதிப்பீடு செய்தது இது 4 அடிப்படை சாத்தியமான தீர்வுகளில் 3 ஐ மதிப்பீடு செய்தது மேலும் இது சிறந்த மதிப்புகளுடன் தீர்வுகளையும் வழங்கியது புறநிலை செயல்பாடு மதிப்பு 0 60 மற்றும் 66 ஆகும் இது 66 ஐ எட்டியபோது அது உகந்ததை அடைந்தது என்பதை அறிந்து இது நான்காவது ஒன்றை மதிப்பீடு செய்யவில்லை எனவே இந்த வழிமுறை இயற்கணித முறையைச் செம்மைப்படுத்தி அதைச் சிறப்பாகச் செய்வதற்கான நமது தேவையை இந்த வழிமுறை பூர்த்தி செய்ய முடியும் இதுதான் அடிப்படை சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் என்று அழைக்கப்படும் மற்றும் அடுத்த வகுப்பில் ஒரு அட்டவணை வடிவில் சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைப் பார்ப்போம்